ஹலோ இந்த வகுப்பில் கிராஃபீனை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது பல சிறப்பான பண்புகளைக் கொண்ட இரட்டை பரிமாண நேனோ மெட்டீரியல் இரட்டை பரிமாண மெட்டீரியல்களை கையாளுவது சுவாரஸ்யமானது இந்த வகையான மெட்டீரியல்களை சிந்தேசிஸ் செய்வது தனிமைப்படுத்தி நிலைப்படுத்துவது மற்றும் அவைகளை பற்றி படிப்பது என்பதில் சில வருடங்களாக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே இந்த வகுப்பில் கிராஃபீனை மையப்படுத்த இருக்கிறோம் பின்பு இதேபோன்ற தன்மையுடைய மெட்டீரியல்களையும் பார்க்கலாம் இந்த வகுப்பின் கற்றல் நோக்கமானது கிராஃபீனின் கட்டமைப்பு மற்றும் அதன் சிறப்பியல்புகள் கிராஃபீனின் சிந்தேசிஸ் செயல்பாட்டையும் பார்க்கப் போகிறோம் சிந்தேசிஸ் செய்வதற்கு பல தொழில்நுட்பங்கள் உள்ளன மேலும் இந்த வகுப்பில் பலவிதமான கிராஃபீனின் சிறப்பான பண்புகளையும் பார்க்கப் போகிறோம் கிராஃபீனை பார்ப்பதற்கு முன்பு நானும் முதலில் வெவ்வேறு விதமான மெட்டீரியல்களை வகைபடுத்தும் ஒரு நோக்கினை அறிந்து கொள்ள வேண்டும் முதல் முதலில் நாம் இயற்கையில் பயன்படுத்தும் ஒரு மெட்டீரியல் வகை பல்க் மெட்டீரியல் நீங்கள் ஸ்டீல் டியூப் அல்லது மெட்டல் பிளாக்குகள் பிளேட்டுகள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டுகள் மற்றும் செராமிக் ஆகியவற்றை எதோ ஒரு காரணங்களுக்காக வாங்குவீர்கள் இந்த மெட்டீரியல்கள் அறிவியலில் பல்க் மெட்டீரியல் எனப்படுகின்றன இவை பல மில்லி மீட்டர்கள் தடிமன் கொண்டவை மெட்டீரியல் சயின்ஸ் கோணத்தில் பார்க்கும்போது ஒரு மில்லி மீட்டர் அளவுள்ள பொருள் கூட பல்க் மெட்டீரியல் வகையை சேர்ந்தது ஆகும் இப்போது இதன் தடிமனை குறைத்து மிக மெல்லிய மெட்டீரியல் அதாவது இரட்டை பரிமாணமாக மாற்றுகிறீர்கள் மெட்டீரியல் இன்னும் குறைத்து நேனோ மீட்டர் அளவுக்கு கொண்டு வந்தால் இவற்றை குவாண்டம் என்று விவரிக்கிறோம் எனவே பல்க் மெட்டீரியலில் ஒரு பரிமாணத்தைக் குறைத்தால் கிடைப்பது இரட்டை பரிமாண மெட்டீரியல் இப்போது கிடைத்த இரட்டை பரிமாண மெட்டீரியலில் இன்னுமொரு பரிமாணத்தை குறைத்தால் நீங்கள் பெறுவது குவாண்டம் வயர் என்று அழைக்கப்படுகிறது இந்த குவாண்டம் வயரை நீங்கள் இங்கு காணலாம் பல குழல் போன்ற அமைப்புகளான உதாரணமாக கார்பன் நானோ ட்யூபுகளை உருவாக்கலாம் குவாண்டம் வகையான தன்மையை இயற்கையில் பெறுகின்றன இப்போது இந்த மெட்டீரியலில் மேலும் ஒரு பரிமாணத்தை குறைத்தால் அது குவாண்டம் டாட் என்று அழைக்கப்படுகிறது இது இன்னொரு வகையான மெட்டீரியல் எனவே இந்த ஒவ்வொரு வகைகளிலும் நாம் ஒரு பரிமாணத்தை குறைத்துக்கொண்டே வந்தோம் முப்பரிமாண மெட்டீரியலின் அந்த அணுக்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் உள்ளன இதன் விளைவாக சில பொருட்களை பயன்படுத்தி மைக்ராஸ்கோப் மூலமாக சில பண்புகளை கணக்கிடும்போது நாம் சில ரெஸ்பான்சுகளை பெறுகிறோம் இப்போது ஒரு பரிமாணத்தை குறைக்கும்போது அணுக்களுக்கு இடையேயான தொடர்பு மாறுகிறது சமயங்களில் தொடர்பு நின்றுவிடுகிறது ஏனெனில் ஒரு செட் அணுக்களை நாம் நீக்கிவிட்டோம் ஒரு திசையில் நீக்குவதால் அங்கு தொடர்பில்லாமல் போய்விடுகிறது எனவே அந்த திசையில் உள்ள அணுக்களும் எலக்ட்ரான்களும் முன்பு தொடர்பில் இருந்தது இப்போது ஒரு பரிமாணத்தை இழந்ததால் அந்த தொடர்பில் இருக்க முடிவதில்லை அதனால் அவை சுதந்திரமாக சிலவற்றை நிகழ்த்த முடியும் எனவே இந்தப் பண்பு இரட்டை பரிமாண மெட்டீரியலின் இந்தப் பண்பு முப்பரிமாண மெட்டீரியலிலிருந்து வேறுபடுகிறது இதே மாதிரி ஒற்றை பரிமாண மெட்டீரியலிலும் சில வித்தியாசங்களை காணமுடியும் பின்பு பூஜ்ஜிய பரிமாண மெட்டீரியலில் அதாவது டாட் அல்லது குவாண்டம் டாட் மெட்டீரியலின் பண்புகளிலும் வித்தியாசங்களை பார்க்க முடியும் எல்லா திசைகளிலும் முடிவதில்லை பல்க் மெட்டீரியலின் மேற்பகுதியில் உள்ள அணுக்கள் சாச்சுரேட் ஆகாத பிணைப்புகளை பெற்றுள்ளன ஆனால் அதில் அதிகப்படியான கன அளவு இருப்பதால் அதன் உள்ளே உள்ள எல்லா அணுக்களும் சாச்சுரேட் ஆகியுள்ளன ஆகையால் ஒரு மெட்டீரியலின் பண்பை தீர்மானிப்பதில் இந்த பல்க் முக்கியமாகிறது இந்த பல்க்கை குறைத்து மிக மிகச் சிறிய குவாண்டம் டாட் ஆக்கும்போது பல்க்கை ஒப்பிடும்போது இவற்றின் மேற்பரப்பு அதிகமாக உள்ளது எனவே இந்த மெட்டீரியல்களின் பண்புகள் மேற்பரப்பினால் ஆதிக்கம் செய்யப்படுகின்றன ஏன் இந்த இருபரிமாண மெட்டீரியல்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை குறிப்பாக பல வருடங்களாக இருபரிமாண காம்பவுண்டுகள் உருவாக்குவதற்கு மிகவும் கடினம் வாய்ந்தவையாக உள்ளன மேலும் வெப்ப ரீதியாக நிலைத்தன்மை பெற்று உள்ளன அறை வெப்பநிலையில் இவற்றை உருவாக்க முடியாது சில வடிவங்களோடு இவை எதிர்வினை புரிவதால் அறை வெப்பநிலையில் இந்த காம்பவுண்டுகளை உருவாக்க முடியாது கெல்வின் வெப்பநிலை பூஜ்யத்துக்கு மிக அருகில் வரும்போது இருபரிமாண மெட்டீரியல்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பல வருடங்களாக இவ்வாறு அறியப்படுகிறது இந்த இருபரிமாண மெட்டீரியல்களை பெறுவதற்கு பல சோதனைகள் செய்யப்பட்டாலும் இவை வெற்றிகரமாக இல்லை இவற்றில் சோதனை நிறைவேற்ற நிறைய சவால்களை கொண்டுள்ளன மேலும் வேறு 2 முப்பரிமாண மெட்டீரியல்களை ஒன்றாக இணைப்பதன் மூலமும் இருபரிமாண மெட்டீரியல் கிடைக்கின்றன இவற்றை பிணைப்பில் வைத்திருக்க ஒரு பொருள் தேவை அது சப்ஸ்டிரேட் எனப்படுகிறது இதுதான் எவ்வாறு இருபரிமாண மெட்டீரியல்களை உருவாக்குவது என்பது இங்கே கிராபின் என்பது அதன் கட்டமைப்பை பார்க்கையில் இது கார்பனின் இருபரிமாண பதிப்பு கார்பன் அணுக்கள் இருபரிமாண வரிசையில் அமைந்துள்ளன கிராஃபீனில் காணக்கூடிய மிக வலிமையான மற்றும் மிகச்சிறிய கார்பன் இணைப்புகள் எவ்வாறு ஒரு ஒற்றை அடுக்கு கிராஃபீனை உருவாக்குவதில் முக்கியமானது என்பதை ஆய்வாளர்கள் அறிந்து வைத்துள்ளனர் ஏனெனில் இங்கே மிகக்குறுகிய பிணைப்பு மற்றும் மிக வலிமையான பிணைப்பு இருக்கிறது மிகக்குறுகிய பிணைப்பு இவற்றுக்கிடையே இருப்பதால் அமைப்பின் வெப்ப நிலையற்ற தன்மையை முறியடிப்பதில் வல்லது எனவே கிராஃபீனை பயன்படுத்தி மிக முக்கியமான காம்பினேஷன் இது நிகழ காரணமாகிறது தியரிடிக்கலாக இது நிகழ்வது கடினம் என்று தோன்றினாலும் ஆய்வாளர்கள் இந்தக் குறுகிய கார்பன் கார்பன் பிணைப்புகளின் முடிவுகளை ஒரு அர்த்தம் ஆக்கி விளக்கியுள்ளனர் நாம் லிட்டரேச்சர்களைப் பார்த்தால் பல ஆய்வாளர்கள் தியரி அடிப்படையில் கோட்பாடுகளை முன்வைத்துள்ளனர் கிராஃபீனை சிந்தேசிஸ் செய்வதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டுள்ளனர் 2004 ல் கிராஃபீனை ஒரு ஒற்றை படலமாக பிரிப்பது பற்றி ஆய்வு செய்துள்ளனர் இந்த ஆய்வு 2004ஆம் வருடம் இங்கிலாந்திலுள்ள மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்தப்பட்டது ஆண்ட்ரே ஜெயம் கொன்ஸ்டான்டின் நோவோசெலோவ் ஆகிய இருவரும் முதன்முதலில் இந்த ஆய்வை நடத்தினர் இதற்காக 2010 ஆம் வருடம் இயற்பியலில் நோபெல் பிரைஸ் பெற்ற பெருமை இவர்களையே சாரும் இதன் மூலமாக இது எவ்வளவு முக்கியமான கண்டுபிடிப்பு என்பதை அறிந்து கொண்டீர்கள் இது மெட்டீரியல் அறிவியலில் மிக முக்கியமான ஒரு செயல்பாடாகும் ஏனென்றால் ஒரு மெட்டீரியலில் இருந்து புது வடிவத்தை பிரித்து அதை ஒரு புது மெட்டீரியல் ஆக்கியுள்ளனர் இவ்வாறு அந்த மெட்டீரியலிலிருந்து பிரித்து எடுப்பதற்காக மட்டும் அவர்களுக்கு இந்த நோபல் பிரைஸ் கிடைக்கவில்லை ஏனென்றால் இது மெட்டீரியல்களில் அதற்கு கண்டுபிடிப்புக்கு முன்பு இயலாத பல சாத்தியக்கூறுகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமைந்துள்ளது என்பதே உண்மை அதனால் மெட்டீரியல் அறிவியலில் இந்த இரண்டு ஆய்வாளர்களின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது 2004 ஆம் வருடம் இதை பிரித்தெடுத்தார்கள் எவ்வாறு இதை அவர்கள் செய்ய முயற்சித்தார்கள் என்பதை சுருக்கமாக காண்போம் மேலும் கிராஃபீனை சிந்தேசிஸ் செய்வதைப் பற்றியும் காண்போம் கட்டமைப்பு அடிப்படையில் கிராஃபீன் அறுங்கோண அமைப்புடைய கார்பன் அணுக்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கார்பன் உள்ளது அதைச்சுற்றி நிறைய அருங்கோணங்கள் உள்ளன இவ்வாறு கிராபைட் கட்டமைப்பு உள்ளது கிராபைட் என்பது இந்த கிராஃபீன் ஷீட்டுகளின் தொகுப்பாகும் கார்பன் அணுக்களால் பிணைக்கப்பட்ட ஒரு தனியான அடுக்காக இருந்தால் அது கிராஃபீன் இவ்வாறு பல அடுக்குகளை ஒன்றாக அடுக்கினால் கிடைப்பது கிராபைட் உண்மையில் இதற்கு புறம்பாக இயற்கையில் நமக்கு கிடைக்கும் மெட்டீரியல் கிராபைட் ஏற்கனவே இது பல அடுக்குகளால் அடுக்கி வைக்கப்பட்ட லேயர்களைக் கொண்டது இது நமக்கு ஏற்கனவே இயற்கையில் கிடைத்துள்ளது இந்த தனித்தனியான லேயர்கள் கிராஃபீன் இந்தப்படத்தில் என்ன காண்கிறீர்கள் நான் கூறியதுபோல் கிராபைட் என்பது பல வருடங்களாக இயற்கையில் அமைந்துள்ள ஒரு மெட்டீரியல் இதன் பண்புகளை பற்றி நாம் அறிவோம் இதிலிருந்து ஒரு படலத்தை எவ்வாறு பிரித்தெடுப்பது என்பது மிகவும் சுவாரசியமான விஷயம் ஏனெனில் கிராபைட்டின் அடுக்குகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு மிகவும் வலிமையற்றதாகவும் அடுக்குக்கு உள்ளே உள்ள பிணைப்பு மிக வலிமை உடையதாகவும் இருக்கிறது எனவே இதை நிறைவேற்ற நடைமுறையிலுள்ள சில சாத்தியக் கூறுகள் என்னவென்றால் இந்த ஒரு வடிவத்தை தனி படலமாக பிரிப்பதற்கு ஒன்று கிராபைட்டிலிருந்து அந்த தனித்த ஒரு அடுக்கை உரித்து எடுக்க வேண்டும் அல்லது இந்த தனித்த வடிவத்தை வளர்க்க வேண்டும் இந்த மாதிரியான ஆய்வில் பல வழிகளில் பல கோட்பாடுகளில் ஆய்வாளர்கள் கண்டறிந்து கணக்கீடுகளை செய்துள்ளனர் நீங்கள் கிராஃபீன் விநியோகஸ்தர்களை வெப்சைட்டில் தேடினால் கிராஃபீனை ஒரு தனித்த தயாரிப்பாக அவர்கள் தருவதை நாம் பார்க்க முடியும் இங்கு 3 சொற்களை நாம் அறிய வேண்டும் முதலாவது கிராஃபீன் அது நாம் ஏற்கனவே விளக்கியவாறு அருங்கோண கார்பன் பிணைப்புகளைக்கொண்ட ஒரு தனி படலம் இதை நாம் ஒரு தனி மெட்டீரியல் ஆக ஒரு தனி தயாரிப்பாக எடுத்து அதில் வேலை செய்ய முடியும் இதுபோக லிட்டரேச்சர்களில் வேறு 2 சொற்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன அவை கிராஃபீன் ஆக்சைடு மற்றும் ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடு கிராஃபீன் லிட்டரேச்சர்களில் இந்த இரண்டு சொற்களும் அடிக்கடி இடம்பெறுகின்றன கிராஃபீனை தனியாக ஒரு மெட்டீரியலாக காட்டுவதைவிட இந்த இரண்டு சொற்களும் அதிகப் பயன்பாட்டில் உள்ளன எனவே இந்த கிராபின் ஆக்சைடு மற்றும் ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடு இவை இரண்டும் எவ்வாறு கிராஃபீனுடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன என்பதை அறிவது மிக முக்கியம் கிராஃபீன் எவ்வாறு சிந்தேசிஸ் செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இது மூன்று முக்கியமான வழிகளில் சிந்தேசிஸ் செய்யப்படுகிறது முதலாவது மெக்கானிக்கல் எக்ஸ்பாலியேஷன் மெக்கானிக்கல் எக்ஸ்பாலியேஷன் என்றால் ஏதாவது ஒன்றை தனித்தனி படலங்களாக பிரிப்பது என்று அர்த்தம் இதை ஏதாவது இயந்திரங்கள் உதவியுடன் செய்தால் இது மெக்கானிக்கல் எக்ஸ்பாலியேஷன் இந்த கிராபின் படலங்களை மெக்கானிக்கல் செயல் முறையை பயன்படுத்தி பிரிப்பது அடிப்படையான ஒன்று நோபெல் பிரைஸ் பெற்ற விஞ்ஞானிகள் கிராபைட்டிலிருந்து கிராஃபீனை தனியாக பிரித்தெடுப்பதில் அவர்கள் பயன்படுத்தியது இந்த வகையான மெக்கானிக்கல் எக்ஸ்பாலியேஷன் என்ற முறையே ஆகும் அவர்கள் இந்த செயல்முறையை ஸ்காட்ச் டேப் செயல்முறை என்று விவரித்துள்ளனர் இந்த ஸ்காட்ச் டேப் என்பது ஒரு தனித்துவமான ஒரு டேப் இதைப் பயன்படுத்தி அவர்கள் ஒவ்வொரு படலமாக பிரித்து எடுத்திருக்கிறார்கள் இதிலிருந்து கிராபைட்டில் இருந்து இந்த டேப்பை உபயோகப்படுத்தி இந்த செயல்பாட்டை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து செய்தபோது ஒருநாள் திடீரென அந்த டேப்பிலிருந்து தனித்தனி படலங்களாக கிராஃபீன் வெளிப்படுவதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர் இதை உண்மையில் பார்க்கும்போது மிக எளிதாகத் தோன்றினாலும் உண்மையான செயல்பாட்டில் இது ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது அப்போது அவர்கள் ஒரு தனித்த மெட்டீரியல் படலத்தை பிரித்தெடுத்த பின்பு பல மேம்பட்ட தொழில் நுட்ப முறைகள் இவ்வாறு பிரித்து எடுப்பதற்காக பயன்பாட்டில் வந்துள்ளன விஞ்ஞானிகள் ஒரு தனிப்பட்ட படலத்தை அவர்கள் இவ்வாறு நிலைத்தன்மை உடைய படலமாக பிரித்தெடுத்து நிரூபித்தார்கள் நிரூபித்து செயல் விளக்கமாக கொடுத்ததற்காக நோபல் பரிசை பெற்றிருக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பம் இன்றளவிலும் பயன்பாட்டில் இருந்தாலும் இந்த தயாரிப்பை பெறுவதற்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன அதனால் வேறு வழிகளில் இந்த செயல்பாட்டை செய்வதில் பலர் முயன்றுள்ளனர் அதில் ஒன்று கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் என்பது இதில் முக்கியமாக கார்பனை உள்ளடக்கிய வாயுக்கள் மேற்பரப்பில் திரவமாகின்றன அதனால் ஒரு சப்ஸ்டிரேட்டை உபயோகித்து கிராஃபீன் கிடைக்கிறது இந்த தொழில் நுட்பம் இன்னும் அதிகமாக கிராஃபீன் ஆக்சைடு ரிடக்சன் என்ற பெயரிலேயே நடக்கிறது அடிப்படையில் கிராபைட் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மேலும் இந்த கிராபைட் மிக வலிமையான ஆக்சிடைசிங் நிலைகளை பெற்றுள்ளது எனவே இவை ஒரு அதிகமான அசிடிக் சூழ்நிலைக்கு உட்படுத்தப்படும்போது இவற்றின் படலங்கள் தனித்தனியாக பிரிகின்றன சில திரவங்களில் உபயோகப்படுத்தும் போது இவை அந்த திரவங்களில் தனித்தனி படலங்களாக மிதக்கின்றன ஆனால் இந்த ஆக்சிடேஷன் செயல்பாட்டின் மூலமாகவே இவை இந்தப் படல கட்டமைப்பினை பெறுகின்றன இந்த ஆக்சிடேஷன் படலங்களை தனித்தனி படலங்களாக பார்த்தால் உண்மையில் இவை கிராபீன் ஆக்சைடு இந்த செயல்முறையின் முடிவில் நமக்கு கிடைப்பது அதிகளவு ஆக்ஸிஜனை உடைய ஒரு பொருள் ஆனால் அது நமக்குத் தேவையில்லை நமக்குத் தேவையான கிராபின் மற்ற பொருள்களை தன்னுடன் இணைத்த கிராபின் அதனால் இந்த ஆக்சிஜன் நீக்கப்பட வேண்டும் ஆக்சிஜனை உள்ளடக்கிய காம்பவுண்டு நீக்கப்பட்டு நமக்கு ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடாக கிடைக்கின்றன பெரிய அளவில் உள்ள சிந்தேசிஸ் செயல்பாடுகளில் பலர் ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடு பயன்படுத்துகின்றனர் இவை அதிகமாக உபயோகப்படுத்துவதன் காரணம் இந்த மெட்டீரியலை கையாளுவதற்கும் உபயோகப்படுத்துவதற்கும் மிக எளிதாக உள்ளது இங்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னவெனில் இந்த கிராஃபீனில் உள்ள ஆக்சிஜனை உள்ளடக்கிய காம்பவுண்டுகளை கிராஃபீன் ஆக்சைடில் இருந்து முழுவதுமாக நீக்க முடியாது எனவே இதில் ஆக்சிசன் தங்கிவிடுகிறது கொள்கை ரீதியாக கணிக்கப்பட்ட கிராஃபீனின் பண்புகள் முழுவதுமாக அவற்றில் இருக்கும் என்று கூற முடியாது ஏனெனில் ஒரே ஒரு படலத்திலிருந்து நாம் இந்தப் பண்புகளை பெற இயலாது எனவே ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடு கிராஃபீனுக்கு மிக சமமாக இருக்கும் ஆனால் கிராஃபீனை பெறுவதற்கு இது சிறந்த வழி அல்ல இதில் நீர் கலந்திருக்கும் ஆக்சிஜன் இருப்பதால் சிறிதளவு நீர் இருக்கும் இவ்வாறு கிராஃபீன் சிந்தேசிஸ் செய்யப்படுகிறது என்பதை பார்த்தோம் இந்தநிலையில் லேயர் கட்டமைப்பை கொண்ட கிராபின் எவ்வாறு பல வழிகளில் பயன்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் கிராபின் படலங்களுக்கு இடையே வலிமையற்ற பிணைப்பும் படலங்களுக்கு உள்ளே வலிமையான பிணைப்பும் காணப்படுகிறது நீங்கள் லித்தியம் அயன் பேட்டரிகளை பார்க்கும்போது அவை வெறுமனே லித்தியத்தை கொண்டிராமல் கார்பனை உள்ளடக்கிய காம்பவுண்டுகளை ஆணோடு மெட்டீரியல் ஆக பெற்றிருக்கும் ஏனென்றால் லித்தியம் அணுக்கள் உள்ளே செல்ல முடியும் இவை இன்டர்கேலேஷன் காம்பவுண்டு எனப்படும் கிராபைட்டின் படலங்களின் உள்ளே ஏதாவது ஒரு மெட்டீரியல் நுழையக்கூடிய செயல்பாடு இன்டர்கேலேஷன் என்றழைக்கப்படுகிறது எனவே கார்பனை அடிப்படையாகக்கொண்ட இன்டர்கேலேஷன் காம்பவுண்டுகள் அதிக அளவில் உபயோகத்தில் உள்ளன எனவே இந்த செயல்பாடு முக்கியமாக கார்பன் கட்டமைப்பை ஊடுருவிச் செல்வதாகும் நாம் இங்கு ஒரு செயல்பாட்டின் மூலம் அதாவது ஆக்சிடேஷன் மூலமாக கார்பன் கட்டமைப்பை ஊடுருவி அதை முழுவதுமாக திறக்கிறோம் நீங்கள் இங்கே பார்ப்பது ஒரு வழக்கமான கிராஃபீன் படலம் இங்கு நீங்கள் மெக்கானிக்கல் எக்ஸ்பாலியேஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் அதாவது இயந்திரம் மூலம் படலங்களை பிரித்தெடுத்து இந்த வகையான படலங்களை பெறமுடியும் இங்கே நீங்கள் பெற்ற கிராபின் எந்த ஒரு குறைகளையும் கொண்டிருக்கா விட்டால் அறுங்கோண கார்பன் பிணைப்புக்கள் மட்டும் நீங்கள் காணமுடியும் அதாவது மிகச் சிறப்பான வரிசையைக் கொண்ட பைரோலைடிக் கிராபைட் வகையை பெறமுடியும் இந்த வகை கிராபைட் அதிகமான குவாலிட்டி மற்றும் பெரிய அளவில் கிறிஸ்டல்களை கொண்டது நீங்கள் காணும் இந்த படலம் ஒழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு கிராபைட் கட்டமைப்பிலிருந்து உரிக்கப்பட்டு அவை வெறும் அறுங்கோண கார்பன் அணுக்களை மட்டும் கொண்டவையாக உள்ளன இந்த மெட்டீரியலின் தகவல் பகுப்பாய்வு செய்தால் நீங்கள் பெறுவது அறுங்கோண பிணைப்புடைய கார்பன் அணுக்களை மட்டுமே கிராபைட் கட்டமைப்பு தூய்மையாக இருந்தால் மெக்கானிக்கல் எக்ஸ்பாலியேஷன் செயல்பாட்டின் மூலமாக நாம் தூய்மையான கிராஃபீனை பெறமுடியும் ஏனென்றால் இங்கு எந்த ஒரு கெமிக்கலையும் நாம் சேர்க்கவில்லை ஆனால் நீங்கள் இங்கே பார்க்கும் கிராபைட்டில் முன்னரே குறிப்பிட்டது போல் ஆக்சிடிசிங் ஏஜன்ட் இணைந்துள்ளன இந்த வகையான சீட் முன்னர் பார்த்ததிலிருந்து மாறுபட்டு உள்ளது முன்பு பார்த்ததில் கார்பன் அணுக்கள் மட்டும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருந்தன ஆனால் நீங்கள் இங்கே பார்ப்பதில் வேறு சில குரூப்புகள் உள்ளன அதாவது இங்கே OH குரூப் உள்ளது கட்டமைப்பில் ஆக்சிஜன் இணைந்துள்ளது கட்டமைப்பின் பல முனைகளிலும் நீங்கள் COOH குரூப்பை பார்க்க முடியும் எனவே இங்கு பல குரூப்புகள் இணைந்துள்ளன நிறைய ஆக்சிஜனை உள்ளடக்கியுள்ள குரூப்புகள் கிராஃபீன் கட்டமைப்பில் தாமாகவே இணைந்துள்ளன எனவே இதுதான் ஆக்சிடேஷன் செயல்பாட்டில் நாம் பெறுவது கிராபைட்டை வலிமையான ஆக்சிடைஸிங் ஏஜெண்டுகள் மூலம் ஆக்சிடைஸிங் செய்து கிடைக்கக் கூடியது கிராஃபீன் ஆக்சைடு ஆகும் எனவே லிட்டரேச்சர்களில் நீங்கள் பார்க்கும் GO என்ற கிராஃபீன் ஆக்சைடை குறிக்கிறது இந்த வகுப்பில் நாம் காணும் ஆக்சிஜன் அளவு ஒரு படத்திற்காக நான் வரைந்தது மட்டுமே இதன் கருத்து என்னவென்றால் இதைப்போல பல ஆக்சிஜனை உள்ளடக்கிய காம்பவுண்டுகள் கிராபின் படலத்தின் அனைத்து பக்கங்களிலும் உண்மையில் இருக்கும் இப்போது நமக்கு கிடைத்த இருபரிமாண கட்டமைப்பின் பண்புகளை ஆராய முற்படும் போது இதில் கலந்துள்ள மற்ற காம்பவுண்டுகள் கிராஃபீனின் பண்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த கிராஃபீன் ஆக்சைடை ஆக்சிஜன் குறைப்பு செய்ய வேண்டும் அதன் மூலமாக ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடு சாம்பிள் பெறப்படுகிறது அதாவது ஆக்சிஜனை உள்ளடக்கிய காம்பவுண்டுகள் நீக்கப்படுகின்றன எனவே நமக்கு கிடைப்பது ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடு நான் இங்கு கூறியதுபோல் சில குரூப்புகளை மட்டும் படத்தில் காட்டியுள்ளேன் ஆனால் இதேபோல் பல குரூப்புகள் கட்டமைப்பில் இணைந்திருக்கும் இவ்வாறாக கிராபைட்டில் அமர்ந்துள்ள இந்த தனிமங்களை குறைத்தால் இவ்வாறான காம்பவுண்டுகள் நீக்கப்படுகின்றன அதனால் கிடைப்பது ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடு லிட்டரேச்சர்களின் நீங்கள் பார்க்கும் மற்றொரு rGO எனப்படுவது இங்கு ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடு ஆகும் இந்த ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடில் குறைந்த அளவிலேயே ஆக்சிஜன் காம்பவுண்டுகள் உள்ளன அதனால் இது கிட்டத்தட்ட கிராஃபீன் மாதிரியே பண்புகளை கொண்டுள்ளதால் பல தொழிற்சாலை பயன்பாடுகளுக்காக கிராஃபீனை பயன்படுத்தும் இடங்களில் இதுவும் பயன்படுத்தப்படுகிறது தொழிற்சாலைகளில் இதை ஒரு மேற்பூச்சாக அல்லது வேறு சில பயன்பாடுகளில் அதிகளவு ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது

இந்த ரிடக்சன் செயற்பாட்டையும் வெப்பப்படுத்துதல் மூலமாகவே செயல்படுத்த முடியும் அல்லது கெமிக்கல் ட்ரீட்மென்ட் மூலமாக அல்லது ரேடியேஷன் மூலமாக செய்யலாம் எனவே பல்வேறுவிதமான செயல்பாடுகள் மூலமாக கிராஃபீன் ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடாக மாற்றப்படுகின்றன இது உண்மையில் நமக்கு உபயோகமாக உள்ளன இந்த வழிகளில் நாம் இந்த சிந்தேசிஸ் செய்யப்பட்ட கிராஃபீனை பெறுகிறோம் இப்போது நாம் கிராஃபீனின் பண்புகளையும் அதனுடன் தொடர்புடைய சில விஷயங்களையும் பார்க்க இருக்கிறோம் கிராஃபீனின் பேண்ட் கட்டமைப்பை பார்த்தால் இது ஜீரோ பேண்ட் கேப்பை உடையதாக உள்ளது இதன் அர்த்தம் என்னவென்றால் கண்டக்ஸன் பேண்ட் மற்றும் வேலன்ஸ் பேண்ட் இரண்டுமே ஒன்றை ஒன்று தொட்டுக் கொண்டுள்ளன எல்லா நடைமுறை செயல்பாடுகளுக்கும் செயல்பாடுகளிலும் பேண்ட் கேப் பூஜ்ஜியமாக உள்ளது நீங்கள் இங்கே பிரில்லூயின் தொகுதியில் இந்த தொடர்பில் உள்ள இடங்களை பார்க்க நேரிட்டால் ஜீரோ பேண்ட் கேப் உள்ள ஒரு மெட்டீரியல் நீங்கள் பார்க்கலாம் இந்தப் பண்பு மெட்டீரியலின் மற்ற பண்புகளை இயற்கையிலேயே பாதிக்கிறது மெட்டீரியல் ஒளியுடன் தொடர்பு படுத்தப்படும் போது அல்லது கதிரியக்கத்துக்கு உட்படுத்தப்படும்போது அல்லது எலக்ட்ரானிக் பயன்பாடுகளின் இந்த மெட்டீரியல் எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பது அதனுடைய பேன்ட் கேப்பை பொருத்து அமைகிறது ஆனால் இங்கு ஜீரோ பேண்ட்கேப் இருப்பதால் இதை நாம் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் ஆப்டிகல் பண்புகளை பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் கிராஃபீன் ஒரு சிங்கிள் படலமாக இருப்பதால் ஒளிஊடுருவும் தன்மை உடையது ஒரு சிங்கிள் படலத்தில் இரண்டு முதல் மூன்று சதவிகிதம் ஒளியை உள்வாங்குவது நடக்கிறது என்று ஆய்வாளர்கள் கணக்கிட்டுள்ளனர் எனவே நீங்கள் 10 முதல் 20 அடுக்குகளை கொண்டிருந்தால் கிராஃபீனிலிருந்து கிராபைட்டை பெறுகிறீர்கள் அதனால் ட்ரான்ஸ்பரண்ட் அல்லது ஒளிபுகும் தன்மையிலிருந்து முழுமையாக ஒளி புகாத மெட்டீரியல் பெறுகிறீர்கள் எனவே ஒரு சிங்கிள் படலம் ஒளிபுகும் தன்மை உடையது ஆனால் படலங்களின் எண்ணிக்கை அதிகமாகும்போது ஒளிபுகும் தன்மை குறைகிறது இந்த சிங்கிள் படலம் ஒளிபுகும் தன்மையோடு இருப்பதால் இவற்றை நீங்கள் சிங்கிள் படலமாகவே எலக்ட்ரானிக் பயன்பாடுகளில் உபயோகப்படுத்த முடியும் அந்த வகை பயன்பாடுகளில் ஒளி சில படலங்கள் வழியாக செல்லும் இப்போது நீங்கள் இந்த கிராபின் படலத்தை அந்த படலங்களின் மேல் வைத்தால் ஒளியானது இப்போதும் ஊடுருவிச் செல்லும் மேலும் கிராஃபீன் பண்புகளையும் கொண்டிருக்கும் எலக்ட்ரிக்கல் பண்புகளை வைத்துப் பார்க்கும்போது பேண்ட் ஸ்ட்ரக்சர் மூலமாக இது அதிக அளவு எலக்ட்ரான் இயக்கத்தை கொண்டுள்ளது அதற்கு சில கணக்கீடுகள் உள்ளன நீங்கள் லிட்டரேச்சர்களில் இந்த நம்பர்களில் மாறுபாட்டை காண இயலும் மெட்டீரியலின் குவாலிடி மாறும்போது இந்த நம்பர்களின் மாறுபாட்டை காண இயலும் சில ஆய்வாளர்கள் மெக்கானிக்கல் எக்ஸ்போலியேஷனிலிருந்து பெறப்பட்ட தூய்மையான கிராஃபீன் பயன்படுத்துகிறார்கள் பல ஆய்வாளர்கள் ரெடியூசுடு கிராஃபீன் ஆக்சைடை பயன்படுத்துகின்றனர் ஆனால் இதிலுள்ள ஒரு தடங்கல் ஆனது சில ஆக்சிஜனை உள்ளடக்கிய குறிப்புகளை கொண்டிருப்பதாகும் இவ்வாறு ஆரம்ப மெட்டீரியல் இலிருந்து இருவேறுபட்ட மெட்டீரியல் பெற்றிருக்கிறோம் அதனால் இதன் முடிவுகளிலும் சில வேறுபாட்டைக் காண முடிகிறது பொதுவாக இது காப்பர் சிறந்த மின்கடத்தி யாக உள்ளது எனவே பல பயன்பாடுகளிலும் உபயோகமாக உள்ளது இங்கு ஒரு சிங்கிள்படலம் காப்பரை சிறந்த மின்கடத்தி ஆக செயல்படுகிறது இங்கு நீங்கள் பார்க்கும் அமைப்பின் மூன்று அறுங்கோணங்கள் உள்ளன இன்னும் சிலவற்றை வரைகிறேன் குறைந்தபட்சம் 3 நாம் காண வேண்டும் இதன் வழியாக இப்போது ஒரு வாயு செலுத்தப்படுவதாக வைத்துக்கொள்வோம் அதாவது இங்கு உள்ள அணுக்கள் இவ்வாறாக அமர்ந்துள்ளன இப்போது ஒரு வாயு இதன் வழியாக செலுத்துகிறீர்கள் இதன்மூலம் என்ன நிறைவேற்ற முடியும் இங்கே ஒரு சிங்கிள் படலம் பல அடுக்குகள் கொண்ட கார்பன் அணுக்களை கொண்டுள்ளது இதன் மூலமாக என்ன செய்ய முடியும் இரண்டு அணுக்கள் பிணைக்கப்பட்டுள்ளது அணுக்களின் அளவில் மாற்றம் நிகழுகிறது நீங்கள் பீரியாடிக் டேபிலில் பார்த்தால் இது எவ்வாறு இருக்கிறது என்பது தெரியும் எந்த மெட்டீரியல்கள் ஹீலியத்தை அதனுள்ளே அனுமதிக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது எந்த மெட்டீரியல்கள் ஹீலியத்தை பிடித்துக் கொள்கின்றன கிராஃபீன் மெட்டீரியல் ஹீலியத்தை அனுமதிப்பதில்லை ஹீலியம் கிராஃபீன் படலத்துக்குள் செல்ல இயலவில்லை இது தொழில் நுட்ப ரீதியாகவும் அதன் பயன்பாட்டிலும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஹீலியத்தை அடிப்படையாகக் கொண்ட பலூன்கள் ஹைட்ரஜனை அடிப்படையாகக்கொண்ட பலூன்களைவிட பாதுகாப்பாக உள்ளதை அறிய முடியும் அதனால் கிராஃபீன் படலத்தை ஹீலியம் பலூன்களில் உபயோகிக்கும்போது ஹீலியம் கிராஃபீன் வழியே ஊடுருவ முடியாததால் அதன் கசிவு ஏற்படுவதில்லை அதனால் ஹீலியம் பலூனில் உள்ளே இருப்பதால் முடிந்த அளவு உபயோகமாக உள்ளது மெட்டீரியல் குவாலிடியை அடிப்படையாகக் கொண்டு அந்த மெட்டீரியலில் வேறு ஏதாவது இணைப்பு அணுக்கள் உள்ளனவா அல்லது வேறு ஏதாவது அம்சங்கள் உள்ளனவா என்பதை லிட்ரேச்சர் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மெட்டீரியலில் லேயர் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அறை வெப்பநிலையில் மெட்டீரியல்களின் பெர்ரோ மேக்னடிக் பண்பு மிக வலிமையாக இருக்கும் என்பதை லிட்ரேச்சர் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன அதாவது லேயர்களின் எண்ணிக்கையை நீங்கள் குறைத்தால் இந்த பண்பானது ஆதிக்கம் செலுத்துவதை காணமுடிகிறது அதாவது இணைப்பு அணுக்களின் இருப்பு மெட்டீரியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இணைப்பு அணுக்கள் என்பவை ஒரு மெட்டீரியலின் மேற்பரப்பில் உள்வாங்கப்படும் இங்கு கிராஃபீன் என்பது ஒரு சிங்கிள் படலம் அதனால் ஏதாவது இதன் மேற்புறத்தில் ஒட்டிக்கொண்டால் முக்கியமாக அவை சிங்கிள் அணுக்களாக கிராஃபீன் மேற்பரப்பில் அமைக்கப்படுகின்றன இப்போது கிராஃபீனின் மேக்னடிக் பண்பு வேறுபடுவதை காணலாம் கிராஃபீனின் மெக்கானிக்கல் பண்புகள் தொழில்நுட்ப பயன்பாட்டை பொருத்து இது மிகவும் முக்கியமானது நான் இங்கு மூன்று மெட்டீரியல்களை ஒப்பிட்டுப் பார்ப்பதற்காக எடுத்துக் கொள்கிறேன் இந்த மெட்டீரியல்கள் அலுமினியம் கிராபின் மற்றும் ஸ்டீல் இந்த மெட்டீரியல்களில் எங்ஸ் மாடுலஸ் Young's modulus பார்த்தால் கிராஃபீனை விட அதிக அளவில் பெற்றிருப்பதால் அதிக நெகிழ்ச்சித் தன்மை உடையதாக இருக்கிறது மெட்டீரியலின் ஸ்டிப்னஸ் பண்பைப் பொருத்து இது ஸ்டீலை விட அதிக அளவு ஆர்டரில் இருப்பதால் அதை விட சிறந்தது மேலும் இது அலுமினியத்தை விட தனித்துவமாகவும் சிறந்ததாகவும் உள்ளது இது ஒரு திடப்பொருளாக மிகவும் ஸ்டிப் ஆன மெட்டீரியல் ஆகும் அதனால் இதன் மூலமாக எளிதாக பல வேலைப்பாடுகளை செய்யலாம் எளிதாக இவை அவற்றின் அமைப்பை மாற்றுவதில்லை எனவே இவற்றை அமைப்பிலிருந்து மாற்றுவதற்கு அதிக அளவில் அழுத்தம் தேவைப்படுகிறது டென்சைல் ஸ்ட்ரெஸ் மூன்று ஆர்டர் அளவுக்கு அலுமினியம் மற்றும் ஸ்டில் மெட்டீரியல்களை விட அதிகமாக கிராஃபீனில் உள்ளது இருந்தாலும் இதன் அடர்த்தி எண் எந்தவிதமான கார்பன் மெட்டீரியலின் அடர்த்தியை பார்த்தாலும் கார்பன் மெட்டீரியல்கள் ஒரு கன சென்டி மீட்டருக்கு இரண்டு கிராம் உள்ளன இது நீங்கள் இங்கே பார்க்கும் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தின் அடர்த்தியை விட மிக மிக குறைவு ஆகையால் இந்த மெட்டீரியலில் அதிகளவு ஸ்ட்ரெங்க்த் மற்றும் எலாஸ்டிக் மாடுலஸ் மற்றும் மிக மிக குறைந்த அடர்த்தி இவற்றை பெறுகிறீர்கள் எனவே கட்டுமான பயன்பாடுகளில் இது மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது நாம் எடுத்துக்காட்டாக ஏரோபிளேன்களின் பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் அதாவது எந்த திசையில் இவை பரிணாமம் அடைந்திருக்கின்றன இதற்கு முன்பு உள்ள ஏரோபிளேன்களில் பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல்கள்களில் அலுமினியம் சிறந்தது என்று அதையே பயன்படுத்துகின்றனர் ஸ்டீலை ஒப்பிடும்போது அலுமினியத்தின் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரெங்க்த் மிக மிக அதிகமாக உள்ளது இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரெங்க்த் என்பது ஒரு யூனிட் நிறைக்கு மெட்டீரியலின் வலிமை ஆகும் இப்போது ஏரோபிளேன் மெட்டீரியல்கள்களில் அலுமினியத்தில் இருந்து காம்போசிட்டை பயன்படுத்தத் துவங்கிவிட்டனர் இந்த காம்போசிட்டில் ஒரு லேயராக கிராஃபீனை பயன்படுத்தினால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மிக மிக வலிமையாக உள்ளன தெர்மல் பண்புகள் தெர்மல் பண்புகள் தெர்மல்கண்டக்டிவிடி மிக முக்கியமானவையாக இருக்கின்றன ஏனென்றால் அதிகமான தெர்மல்கண்டக்டிவிடி உடைய மெட்டீரியல் வலிமையான கோவேலேன்ட் இணைப்புகளை கொண்டுள்ளன உங்கள் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு மெட்டீரியல் தெர்மல் கண்டக்டிவிடியை பெற இரண்டு முக்கியமான பங்களிப்புகளை பற்றி அறிய வேண்டும் முதலாவதாக எலக்ட்ரான்கள் சுற்றிக்கொண்டே நகருகின்றன அதிகமான வெப்ப நிலையில் அதாவது ஒரு சாம்பிளுக்கு அதிகமான வெப்பநிலை கொடுக்கப்படும் பொழுது அந்தப் பக்கத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் அதிகமான வெப்பத்தை பெற்று அதிகளவு எனர்ஜியுடன் இருக்கின்றன இந்த விதமாக அதிக எனர்ஜி பெற்று நகர்ந்துகொண்டே வருவதால் இந்த எனர்ஜியும் அதிகரிக்கிறது எனவே இப்போது சாம்பிளின் இரண்டு பக்கங்களிலும் அதிக அளவு எனர்ஜி கொண்ட எலக்ட்ரான்கள் உள்ளன ஏனென்றால் எலக்ட்ரான்கள் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு நகர்ந்து கொண்டே செல்வதால் இருபக்கமும் சமமான எனர்ஜி உடைய எலக்ட்ரான்கள் கிடைக்கின்றன இதனால் சாம்பிள் முழுவதும் அதிக எனர்ஜி கொண்ட எலக்ட்ரான்கள் உள்ளன இதன் மூலமாக நீங்கள் எவ்வாறு ஒரு குளிர்ந்த கம்பி ஒரு வெப்பமான மெட்டலுடன் தொடர்பில் உள்ள போது மெட்டல் ஏற்படுத்தக்கூடிய வெப்பம் எல்லா இடங்களிலும் பரவுகிறது என்பதை அறிய முடியும் இன்னொரு வகையில் இந்த வெப்பம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடத்தப்படுவதற்கு கடத்தப்படுவதற்கு காரணம் லேட்டிஸ் அதிர்வுகள் ஆகும் அணுக்களின் எனர்ஜி அதிகரிக்க அதிகரிக்க அதிர்வின் வீச்சும் அதிகரிக்கிறது எனவே அதிக வெப்பத்தை உடைய பக்கத்தில் உள்ள அணுக்கள் ஆனது அதிக அளவில் அதிருகின்றன தூரமாக உள்ளவற்றின் அதிர்வு குறைவாக உள்ளது ஆனால் அதன் அருகிலுள்ள அணுக்கள் அதிகமாக அதிரும் போது அந்த அதிர்வை பெற்று அதன் மூலமாக ஒரு அணுவிலிருந்து மற்றொரு அணுவுக்கு வெப்பமானது கடத்தப்படுகிறது இந்த செயல்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்று வெப்பம் கடத்தப்படுகிறது எனவே பிணைப்பு வலிமையாக உள்ள அணுக்களில் அதிகளவு இந்த அதிர்வின் தாக்கம் உள்ளது இதனால்தான் அதிக பிணைப்பு உடைய கோவேலேன்ட் பாண்டுகள் ஒரு மெட்டீரியல் இருந்தால் அதன் தெர்மல் கண்டக்டிவிடி அதிகமாக இருக்கும் அதேசமயம் இதன் எலெக்ட்ரிக்கல் கண்டக்டிவிடி குறைவாகக் கூட இருக்கலாம் இந்த பிரீ எலக்ட்ரான்களும் அதிர்வுகளும் இணைந்து செயல்பட்டு தெர்மல் கண்டக்டிவிடியை உயர்த்துகின்றன அறை வெப்பநிலையில் இந்த லேட்டிஸ் அதிர்வுகளை நிகழ்த்த முடிவதில்லை நீங்கள் ஒரு சிறந்த லேட்டிஸ் அதிர்வுகளையும் ஆனால் மிகக்குறைவான எலக்ட்ரான்களையும் கொண்டிருந்தால் அவை சிறந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிடியை பெறும் என்று கூற இயலாது ஆனால் தெர்மல் கண்டக்டிவிடி அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது

கிராபின் ஒரு நல்ல மின்கடத்தி ஆகவும் உள்ளது இதன் மின்கடத்தும் திறமை காப்பருக்கு இணையாக அல்லது அதைவிட அதிகமாக உள்ளது அதற்கும் மேலாக இதன் தெர்மல் கண்டக்டிவிடி டைமண்ட்டை விட அதிகமாக உள்ளது எனவே இது பல்வேறு விதமான மெட்டீரியல்களையும் விட அதிகமான சிறப்பியல்புகளை கொண்டுள்ளது இதனால் பல்வேறு பயன்பாடுகளில் உபயோகமாக உள்ளது இதன் காரணமாக பலரும் இதனை ஆய்வு செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் இதன் தெர்மல் கண்டக்டிவிடி மிக அதிகமாக இருப்பதற்கு காரணம் இது மிகவும் வலிமையான கோவேலேன்ட் பாண்டுகளை கொண்டிருப்பதாகும் கெமிக்கல் பண்புகள் இதுவும் ஒரு முக்கியமான பண்புகள் ஆகும் இங்கு ஒரே ஒரு படலம் இருக்கிறது பொதுவாக நாம் பல்க் மெட்டீரியல்களில் என்ன நிகழ்கிறது என்று பார்த்தால் மேற்பரப்பிலுள்ள அணுக்கள் எதிர்வினை ஆற்றுகின்றன அது எந்தவொரு அணுவாக இருந்தாலும் எதிர்வினை புரியும் பல்க் மெட்டீரியலின் உள்ளே ஒரு கொத்தான அணுக்கள் எல்லா திசைகளிலும் இருக்கின்றன பல பகுதிகளில் எதிர்வினை செயலில் ஈடுபடுவதில்லை மெட்டீரியலின் உள்ளே உள்ள அணுக்கள் எதிர்வினை ஆற்றுவது இல்லை ஆனால் திடபொருளின் மேற்பரப்பில் உள்ள அணுக்கள் எதிர்வினையில் பங்கேற்கின்றன பல்க் மெட்டீரியலின் அளவு சிறியதாக இருந்தால் உண்மையில் பல அணுக்கள் எதிர்வினை புரிதலில் ஈடுபடுகின்றன ஆனால் கிராஃபீனின் ஒரு தனித்துவமான நிலைமை என்னவென்றால் கிராஃபீன் கட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு அணுவும் எதிர்வினையாற்றும் நிலையில் இருக்கின்றன இது கிராஃபீனின் மிகவும் தனிப்பட்ட ஒரு பண்பாகும் கிராஃபீன் தவிர நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியலின் சாம்பிளில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் இம்மாதிரியான ஒரு தன்மையை அதாவது மெட்டீரியலிலுள்ள எல்லா அணுக்களும் எதிர்வினையாற்ற தயாராக இருப்பதை காண முடியாது எதிர்வினையாற்ற இந்த அணுக்கள் தயாராக இருந்தபோதிலும் அவை மெட்டீரியலின் உள்பகுதியில் அமைந்துள்ளன இங்கே கிராஃபீனில் எந்த ஒரு உள்பகுதி மெட்டீரியல் கிடையாது இது ஒவ்வொன்றுமே மேற்பரப்பு மட்டுமே கொண்டுள்ளது எனவேதான் இது மிகவும் தனித்துவமாக விளங்குகிறது அதாவது இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் அமைப்பு வேறு எந்த மெட்டீரியல் அமைப்பிலும் நீங்கள் காண இயலாது இங்குள்ள அனைத்து அணுக்களிலும் ஒவ்வொரு அணுவும் இரண்டு பக்கங்களிலிருந்தும் எதிர்வினை ஆற்ற முடியும் இந்த தனித்துவமான கிராபின் கட்டமைப்பினால் இதன் பண்புகளில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எலக்ட்ரிக்கல் பண்புகள் மேக்னெட்டிக் பண்புகள் கெமிக்கல் பண்புகள் ஆப்டிகல் பண்புகள் இப்படி எல்லாவற்றிலும் மற்றவைகளைக் காட்டிலும் ஒரு சிறந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது ஏனென்றால் இங்கு ஒரே ஒரு படலம் மட்டுமே உள்ளது பேண்ட் கட்டமைப்பு மிக வேறுபட்டு உள்ளது ரியாக்டிவிட்டி வேறுபாடாக இருக்கிறது ஆனால் பிணைப்புகள் மிக வலிமையாக இருக்கின்றன அதனால் இதன் ஸ்ட்ரெங்க்த் மிக அதிகமாக இருக்கிறது இவ்வாறு எல்லாவிதமான காம்பினேஷன்களையும் உள்ளடக்கியதால் பயன்பாடுகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கிராபின் பார்க்கப்படுகிறது கெமிக்கல் ரியாக்டிவிட்டி பொருத்தவரையில் கிராஃபீனை பற்றி பார்க்கும்போது கார்பன் பொதுவாக இயற்கையில் நமக்கு கிடைக்கிறது பாலிமர்கள் கூட பெரும்பாலும் கார்பன் காம்பவுண்டுகள் ஆனால் அவை இயற்கையாக சிதையும் மெட்டீரியல்கள் கிடையாது ஆனால் இயற்கையில் நமக்கு கிடைக்கும் கார்பனின் ஒருவகையான கிராபைட் கையாள லாவகமாக இருக்கிறது இதன் மேற்பரப்பில் உள்ள ஒரு சிறப்பான பண்பினால் அந்த லேயர்களை கொண்டு பலவற்றையும் நிறைவேற்ற உதவி புரிகிறது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிடி பற்றி பேசும் போது ஒரு ஏர்கிராப்ட்டை எடுத்துக்கொள்வோம் மழைக்காலங்களில் அண்டவெளியில் வானூர்தியில் செல்லும்போது மின்னல்களின் தீப்பொறி வானூர்தியில் மோதுகிறது ஆனால் வானூர்தியின் வடிவமைப்பு அதை தடுக்கும் வகையில் அமைந்துள்ளது வானூர்தியின் உள்ளே பயணிகள் அமரும் பகுதி ஒரு இடி மின் புயல்களால் காக்கப்பட்ட பகுதி என்பது உங்களுக்குத் தெரியும் மின்னல் வானூர்தியை தாக்கும்போது அவை மின்னிறக்கம் செய்யப்படுகின்றன எலக்ட்ரிகல் சார்ஜ் ஓரிடத்தில் குவிவது இல்லை அதனால் ஒரே இடத்தில் சார்ஜ் குவிப்பு நிகழ்வதில்லை முந்தைய நாட்களில் வானூர்தி உலோகங்களால் ஆனது முக்கியமாக இதற்குப் பயன்படுவது அலுமினியம் மெட்டீரியல் இது அதன் உள்ளே இருக்கும் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கூண்டு போல இருக்கிறது பாலிமரை எடுத்துக்கொண்டால் மின்கடத்தும் திறன் மிகவும் குறைவு அதனால் எலக்ட்ரான் கற்றைகள் பாலிமரில் மின்னேற்றம் அடைகின்றன மின்னேற்றம் என்பது இங்கு அந்தப் பகுதியில் உருவாகும் சக்தி மட்டும் அல்ல மின்னேற்றம் அடையும் இடம் மிக மிக அதிக வெப்பத்தை அடைகிறது இப்போது வானூர்தியில் வேறொரு மின்னல் தீப்பொறி மோதினால் அதற்கு கீழே உள்ள எலக்ட்ரானிக் சாதனங்கள் பாதிப்படைகின்றன ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மின்னேற்றம் மிகவும் அதிகரிக்கிறது ஒரு அமைப்பு எலக்ட்ரான்களை கடத்தும் திறமை இல்லையெனில் இவ்வகையான அனைத்து சவால்களும் ஏற்படுகின்றன முன்பு அலுமினியத்தால் செய்யப்பட்ட வானூர்தியின் கட்டமைப்புகள் தற்போது வானூர்தியின் மொத்த எடையை குறைக்கும் பொருட்டு காம்போசிட் மெட்டீரியல்களால் செய்யப்படுகின்றன இவ்வாறு ஒரு வகையில் காம்போசிட் வானூர்தி கட்டமைப்பில் உதவியாக உள்ளது அதேசமயம் பறக்கும்போது மின்னல் தாக்கினால் அதிலிருந்து பயணிகளை வானூர்தி காக்கவேண்டும் இங்கு மின்கடத்தும் திறன் ஒரு முக்கிய பண்பாகக் கருதப்படுகிறது ஆனால் மின்கடத்தும் உலோகங்களை கட்டமைப்புக்கு பயன்படுத்தினால் திரும்பவும் எடையானது அதிகரித்துவிடும் ஆனால் நாம் இங்கு பார்க்கும் கிராஃபீனை காம்போசிட் மெட்டீரியல் ஆக மாற்ற முடியும் ஏனென்றால் இவை கார்பனை உள்ளடக்கிய மெட்டீரியல் மேலும் மேற்பரப்பில் கண்டக்டிவிடி கொண்ட படலத்தை கொண்டுள்ளது கிராஃபீனின் இந்த திறமையால் மற்ற உலோகங்கள் மீது முக்கியமாக இந்த படலத்தை மட்டும் அதன் மேற்பரப்பில் உபயோகப்படுத்துவதால் பலவிதமான செயல்களுக்கு இது பயன்படுகிறது எனவே இந்த சுருக்க உரையில் நான் கூறியது கிராஃபீன் ஒரு இருபரிமாண மெட்டீரியல் எனவே இந்த மெட்டீரியல் விஞ்ஞானிகளுக்கு ஒரு முக்கியமான மெட்டீரியல் முப்பரிமாண மெட்டீரியலிலிருந்து பலவகைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு இரு பரிமாண மெட்டீரியல் தனித்துவமிக்க மெட்டீரியல் பல புதிய சாத்தியக்கூறுகளை இதன் மூலமாக ஏற்பட வழிவகுத்துள்ளது ஒரு மிக முக்கியமான இருபரிமாண மெட்டீரியலின் புதிய பண்புகளையும் புதிய விஷயங்களையும் இந்த வகுப்பில் பார்த்தோம் இது வேறுவிதமான இருபரிமாண நேனோ மெட்டீரியல்களை உருவாக்கும் சாத்தியக்கூறுகளையும் திறந்து வைத்துள்ளது எனவே ஆய்வாளர்கள் ஒரு முப்பரிமாண மெட்டீரியலில் பெறமுடியாத பண்புகளை அதே மெட்டீரியலின் இரு பரிமாணத்தில் பெற முடியுமா என்பதை ஆய்வு செய்கிறார்கள் இதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வது ஒரு புதுமையான மெட்டீரியல் மற்றும் அதன் பண்புகளை ஆனால் அது பல்க் அளவில் இருக்கும்போது பெறமுடியாத சிறப்பான பண்புகளை நாம் இங்கு பெற்றிருக்கிறோம் இருபரிமாண மெட்டீரியல்களில் கிராஃபீனின் வெற்றியைத் தொடர்ந்து பலருக்கும் இது ஊக்கமளிப்பதாக இருப்பதால் இருபரிமாண மெட்டீரியல்களில் ஆய்வில் அதிக அளவில் ஆர்வமாக ஈடுபடுகின்றனர் கட்டமைப்பு பண்புகள் எலக்ட்ரானிக் பண்புகள் பேண்ட் கட்டமைப்பு வலிமையான பிணைப்பு தெர்மல் மேக்னடிக் இப்படிப்பட்ட எல்லாப் பண்புகளிலும் மெட்டல் அமைப்பு மற்றும் கிராபைட்டை விட இது வித்தியாசமாக உள்ளது இது மற்ற மெட்டீரியல்களின் திறனையும் அதிகப்படுத்துவதாக இருப்பதால் ஒரு தீவிரமான ஆய்வு இருபரிமாண மெட்டீரியல்களில் நடந்து கொண்டிருக்கிறது மெட்டீரியல் சயின்ஸ் ஆய்வில் இதன் பங்களிப்பு பல புதிய வாய்ப்புகளை விரிவுபடுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்